மதிய வணக்கம் இப்பொழுது ப்ராஜெக்டின் நிலை மதிப்பீட்டில் முக்கியமான மதிப்பீட்டு அம்சங்களில் ஒன்றான பணியாளர் நிலை மதிப்பீடு பற்றி காண்போம் இப்பொழுது புட்னமின் மாதிரி Putnam's model மற்றும் ஜென்சனின் மாதிரி Jensen's model என இரண்டு முக்கியமான மாதிரிகள் ஊழியர்களின் நிலையை மதிப்பிடுவதை பற்றி பார்ப்போம் எனவே ப்ராஜெக்ட் நேரம் மற்றும் பணியாளர்கள் பற்றி பார்ப்போம் எஃபர்ட் மதிப்பீட்டு மேனேஜர் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க தேவையான காலண்டர் நேரத்தையும் ஊழியர்கள் எப்பொழுது தேவைப்படுவார்கள் என்பதையும் மதிப்பிட வேண்டும் இப்பொழுது எஃபர்ட் மதிப்பீடு மிகவும் முக்கியமானது என்று சொல்லலாம் இதே போல் ஒரு ப்ராஜெக்டை முடிக்க தேவையான காலண்டர் நேரத்தை மதிப்பிடுவது எத்தனை ஊழியர்கள் தேவைப்படுவார்கள் என்பதும் ப்ராஜெக்ட் மதிப்பீட்டின் முக்கிய அம்சங்களாகும் எனவே கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டிற்கான காலண்டர் நேரத்தை கோகோமோ 2 வாய்ப்பாடைப் பயன்படுத்தி மதிப்பிடலாம் இங்கே T என்பது அபிவிருத்தி அதாவது காலண்டர் நேரம் என குறிப்பிடப்படுகிறது இங்கே இந்த வாய்ப்பாடு கோகோமோ 2 மதிப்பீட்டு நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் பெறப்படுகிறது இங்கு PM என்பது நபர் மாதங்களில் உள்ள எஃபர்ட் ஐ குறிக்கிறது மற்றும் B என்பது கணக்கிடப்பட்ட எக்ஸ்போனென்ட் ஆகும் பொதுவாக B என்பது பிரதி ஆரம்ப மாதிரியில் ஒன்றாகும் ப்ராஜெக்டில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கையிலிருந்து ப்ராஜெக்டிற்கு தேவையான நேரம் இன்டிபென்டன்ட் ஆக இருக்கும் இந்த உருவாக்கப்பட தேவைப்படும் நேரம் ப்ராஜெக்ட் வளர்ச்சி நேரம் என்பது ப்ராஜெக்டில் எத்தனை நபர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதைப் பொறுத்தது அல்ல ப்ராஜெக்டில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கை உருவாக்க தேவைப்படும் நேரத்திற்கு இன்டிபென்டன்ட் ஆக இருக்கும் இப்பொழுது ஊழியர்களின் தேவை பற்றி பார்ப்போம் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டிற்கு பொதுவாக எத்தனை ஊழியர்கள் தேவை தேவைப்படும் பணியாளர்களின் வளர்ச்சி நேரத்தை தேவையான அட்டவணையால் வகுப்பதன் மூலம் கணக்கிட முடியாது ஏனெனில் ஒரு ப்ராஜெக்டில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கை ப்ராஜெக்டின் வெவ்வேறு கட்டங்களைப் பொறுத்து மாறுபடும் தேவைகள் பகுப்பாய்வின் பொழுது நமக்கு குறைந்த எண்ணிக்கையிலான நபர்கள் தேவைப்படும் வடிவமைப்பின் போது மீண்டும் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் இருக்கலாம் கோடிங் இன் போது இது ப்ராஜெக்டின் தன்மையைப் பொறுத்து தேவைப்படும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அல்லது குறையக்கூடும் மேலும் சோதனை செய்யும்போது நமக்கு அதிகமான மக்கள் தேவைப்படலாம் எனவே ஒரு ப்ராஜெக்டில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கையில் மாறுபடும் இது ப்ராஜெக்டின் கட்டத்தை பொருத்து மாறுபடும் பொதுவாக ப்ராஜெக்டில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பணிபுரிந்தால் தேவையான மொத்த எஃபர்ட் அதிகமாக இருக்கும் எனவே மிக விரைவாக நபர்களை அதிகப்படுத்துவது அட்டவணையை வழுக்கலுடன் தொடர்புபடுத்துகிறது இப்போது பணியாளர் அளவை எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்ப்போம் எந்தவொரு அபிவிருத்தி ப்ராஜெக்டின் போதும் தேவைப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை நிலையானது அல்ல இது என்ன கட்டங்களில் உள்ளது என்பதைப் பொறுத்து இருக்கலாம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே அதனால்தான் எந்தவொரு ப்ராஜெக்டின் வளர்ச்சியின்போதும் தேவைப்படும் தனிப்பட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை நிரந்தரமானது இல்லை இது ஆரம்ப நேரத்தில் குறைவாக இருக்கலாம் அதாவது இந்தத் தேவை குறிப்பிட்ட பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு பின்னர் வடிவமைப்பின் போது மீண்டும் அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள் தேவைப்படும் சோதனை நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் தேவைப்படலாம் எனவே அது நிரந்தரமானது இல்லை அது மாறுபடும் 1958 ஆம் ஆண்டில் ரெய்லீ பல R மற்றும் D ப்ராஜெட்களை பகுப்பாய்வு செய்துள்ளார் மேலும் பின்வருவனவற்றைக் கவனித்தார் அவர் என்ன கவனித்தார் ரெய்லீ வளைவு எந்த நேரத்திலும் தேவைப்படும் முழுநேர பணியாளர்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது என்பதை அவர் கவனித்தார் அதாவது ஒரு ப்ராஜெக்டிற்கு எந்த நேரத்திலும் தேவைப்படும் முழுநேர பணியாளர்களின் எண்ணிக்கையை ரெய்லீ வளைவைப் பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிடலாம் எனவே ரெய்லீ வளைவு என்றால் என்ன என்று பார்ப்போம் ரெய்லீ வளைவை நீங்கள் முன்பே அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது ஒரு ரெய்லீ வளைவின் வடிவம் இங்கே x அச்சில் நாம் நேரத்தையும் y அச்சில் எஃபர்டையும் எடுத்துள்ளோம் நேரத்தை நகர்த்தும்போது எஃபர்ட் படிப்படியாக அதிகரிக்கிறது மற்றும் ஒரு உச்ச காலம் இருக்கும் அதன் பிறகு நேரம் அதிகரித்தாலும் எஃபர்ட் சிறிதளவு குறைந்துவிடும் ரெய்லீ வளைவு இரண்டு முக்கியமான அளவுருக்களால் குறிப்பிடப்படுகிறது ஒன்று td மற்றொன்று K td என்பது வளைவில் அதிகபட்சமாக நாம் காணக்கூடிய நேரமாகும் எனவே td என்பது வளைவு அதன் அதிகபட்சத்தை அடையும் நேரம் மற்றும் K என்பது வளைவின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு ஆகும் எனவே வளைவின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு K ஆல் குறிக்கப்படுகிறது எனவே ரெய்லீ வளைவு இந்த இரண்டு அளவுருக்களையும் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகிறது அவை td மற்றும் K ஆகும் பணியாளர் அமைப்பை முதலில் விசாரித்த முதல் நபர் நோர்டன் ஆவார் சில பொதுவான R மற்றும் D வகையான ப்ராஜெக்டுகளை அவர் கருதினார் எந்த ஒரு R மற்றும் D வகையான ப்ராஜெக்டுகளுக்கும் இந்த பணியாளர் அமைப்பு முறையை ரெய்லீ டிஸ்ட்ரிபியூஷன் வளைவு மூலம் தோராயமாக மதிப்பிட முடியும் என்று அவர் முடிவு செய்தார் அவர் பல ப்ராஜெக்டுகளை அவதானித்துள்ளார் பின்னர் ஊழியர்களின் அமைப்பு என்ன என்று முடிவு செய்துள்ளார் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கத்தில் எத்தனை பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் என்பது R மற்றும் D ப்ராஜெக்டை பின்பற்றுகிறது எனலாம் மன்னிக்கவும் R மற்றும் D ப்ராஜெக்டை உருவாக்கத் தேவையான பணியாளர்களின் எண்ணிக்கையை கீழே காட்டப்பட்டுள்ளபடி ரெய்லீ டிஸ்ட்ரிபியூஷன் வளைவு மூலம் தோராயமாக மதிப்பிட முடியும் மேலும் ரெய்லீ டிஸ்ட்ரிபியூஷன் வளைவு Td மற்றும் K என்ற இரண்டு அளவுருக்கள் மூலம் குறிப்பிடப்படுகிறது பின்னர் புட்னம் வந்தார் புட்னம் சில வேலைகளை செய்தார் மென்பொருள் ப்ராஜெட்டுகளில் பணியாளர்களின் சிக்கல்களை படித்தார் 1976 ஆம் ஆண்டில் பல ப்ராஜெட்டுகளை ஆராய்ந்திருக்கிறார் மென்பொருள் பணியாளர்களின் சிக்கலை புட்னம் ஆய்வு செய்தார் மென்பொருள் மேம்பாட்டுத் ப்ராஜெட்டுகளில் தேவைப்படும் எஃபர்டிற்கு இதேபோன்ற முறை உள்ளது என்பதை அவர் கவனித்தார் மென்பொருள் உருவாக்கத்தில் தேவைப்படும் எஃபர்டின் அளவும் இதேபோன்ற எஃபர்ட் ஐ கொண்டிருப்பதை அவர் கவனித்திருக்கிறார் முன்பே புட்னம் மற்றும் நோர்டன் இருவரும் R மற்றும் D ப்ராஜெட்டுகளில் சிலவற்றைப் படித்துள்ளனர் எனவே மென்பொருள் ப்ராஜெட்டுகளில் பணியாளர்களின் சிக்கல் என்ன என்பதை புட்னம் சிலவற்றில் படித்துள்ளார் மென்பொருள் உருவாக்குவதற்கு தேவையான எஃபர்டின் அளவும் R மற்றும் D ப்ராஜெட்டுளுக்கு தேவையான எஃபர்டின் அளவும் சமமாக இருப்பதை அவர் கவனித்தார் ரெய்லீ நோர்டன் வளைவு வழங்கப்பட்ட குறியீடுகளின் எண்ணிக்கை எஃபர்ட் மற்றும் உருவாக்கப்படும் நேரத்துடன் தொடர்புபடுத்துகிறது என்பதையும் அவர் கண்டறிந்தார் இப்பொழுது ரெய்லீ நோர்டன் வளைவை நீங்கள் காண்கிறீர்கள் இது வழங்கப்பட்ட குறியீடுகளின் வரிகளின் எண்ணிக்கையையும் எஃபர்ட் மற்றும் உருவாக்கப்படும் நேரத்துடன் தொடர்புபடுத்துகிறது புட்னம் பகுப்பாய்வு செய்தபோது அவர் ஏராளமான இராணுவ ப்ராஜெக்ட்களைப் படித்து L என்ற வரையறையை தெரிவித்தார் மேலும் L என்பது K என்பது செலவிடப்பட்ட எஃபர்ட் அல்லது செயல்படுத்த தேவைப்படும் எஃபர்ட் மற்றும் L என்பது அளவு இது KLOC ஐ பொருத்தது td என்பது மென்பொருளை உருவாக்கும் நேரம் Ck என்பது ஒரு மாறிலி இது தொழில்நுட்ப மாறிலியின் நிலை எனப்படுகிறது தொழில்நுட்ப மாறிலியின் நிலை என அழைக்கப்படும் இந்த Ck புரோகிராமர் உற்பத்தித்திறனை பாதிக்கும் வெவ்வேறு காரணிகளை பிரதிபலிக்கிறது முந்தைய நிகழ்வுகளில் நீங்கள் பார்த்த கோகோமோ மாதிரி முதலியனவற்றில் புரோகிராமர் உற்பத்தித்திறனை பாதிக்கும் பல காரணிகள் உள்ளன இங்கே Ck புரோகிராமர்களின் உற்பத்தித்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகளை குறிக்கிறது புட்னமின் பணி புட்னம் பின்வருமாறு கூறிய ஒன்றை நிறுவியுள்ளது பல சோதனைகளை மேற்கொண்ட பிறகு Ck இன் மதிப்பு மிகவும் மோசமான வளர்ச்சி சூழலுக்கு 2 க்கு சமம் என்பதை அவர் கவனித்தார் இங்கு மென்பொருள் பொறியியல் முறை இல்லை ஏற்றுக் கொள்ளப்படுகின்ற முறைகளும் இல்லை மேலும் ஆவணங்கள் மோசமாக பயன்படுத்தப்படுகின்றது Ck யின் மதிப்பு 2 ஆக அமைக்கப்பட மதிப்புரைகள் எதுவும் இல்லை அல்லது மிக மோசமான மதிப்புரைகள் இல்லை எனலாம் ஆனால் நல்ல மென்பொருள் உருவாக்கம் மற்றும் சூழல் இருக்கும் நிறுவனங்கள் எவை அல்லது எங்கே இருக்கின்றன மென்பொருள் பொறியியல் கொள்கைகள் பயன்படுத்தி நல்ல நிரலாக்க மொழிகள் முதலியன பயன்படுத்தினால் Ck இன் மதிப்பு 8 ஆக அமைக்கப்படலாம் மேலும் சூழல் சிறந்ததாக இருக்க வேண்டும் எனவே பல்வேறு தற்போதைய மென்பொருள் பொறியியல் நடைமுறைகளைப் பயன்படுத்தி நவீன நிரலாக்க நடைமுறைகளை காணக்கூடிய தானியங்கி கருவிகள் மற்றும் கேஸ் கருவிகள் முதலியனவற்றை பயன்படுத்தலாம் அல்லது ப்ராஜெக்ட் கேரியரின் தொடக்கத்தில் திட்டமிடல் மற்றும் விவரக்குறிப்பை மேற்கொள்வதற்காக மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான பொறியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் எனில் Ck இன் மதிப்பு 11 ஆக அமைக்கப்படலாம் திட்டமிடல் மற்றும் விவரக்குறிப்புகளைச் செய்வதற்கு மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான மனித சக்தி தேவை என்பதை ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் இவைகள் தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு அதாவது திட்டமிடல் மற்றும் தேவைகள் விவரக்குறிப்பு மற்றும் பகுப்பாய்வு நடவடிக்கைகள் ஆகும் ப்ராஜெக்ட் முன்னேறும்போது மேலும் விரிவான பணிகள் தேவை ப்ராஜெக்ட் முன்னேறும்போது அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள்நேரமும் அதிகமாகி வருவதைப் பாருங்கள் ஏனென்றால் இன்னும் விரிவான பணிகள் தேவை அதனால்தான் பொறியாளர்களின் எண்ணிக்கை மெதுவாக அதிகரிக்கிறது மற்றும் அதிக வேலை தேவைப்படுவதால் நேரம் அதிகரித்து உச்சத்தை அடைகிறது இப்போது இந்த உச்ச நேரம் மென்பொருள் வளர்ச்சியின் எந்த கட்டத்தை குறிக்கிறது என்பதைப் பார்ப்போம் ரெய்லீ வளைவு அதிகபட்ச நேரத்தை அடைகிறது என்று புட்னம் கவனித்தார் இது தயாரிப்பு வெளியான பிறகு சோதனை செய்வதற்கு ஒத்திருக்கிறது எனவே இதை ப்ராஜெக்ட் திட்டமிடலின் போது பயன்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அல்லது பகுப்பாய்வு விவரக்குறிப்பு மற்றும் பகுப்பாய்வு கட்டத்தில் என்ன தேவை அதன் பின்னர் வடிவமைப்பு வரும் பின்னர் கோடிங் வரும் எனவே இந்த உச்ச நேரம் Td சோதனை கட்டத்துடன் ஒத்திருக்கும் இதை ரெய்லீ வளைவு அதிகபட்ச மதிப்பில் அடையும் நேரம் என்று புட்னம் கவனித்தார் மேலும் இது சோதனைக் கட்டம் சிஸ்டம் சோதனை கட்டம் மற்றும் தயாரிப்பு வெளியீடு ஆகியவற்றுடன் ஒத்திருக்கிறது சிஸ்டம் சோதனை முடிந்தபின் தயாரிப்பு நிறுவல் மற்றும் வழங்கல் வரை ப்ராஜெக்ட் ஊழியர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறையும் எனவே Td ஆனது சிஸ்டம் சோதனை கட்டத்திற்கு ஒத்திருக்கிறது சோதனைக் கட்டம் முடிந்தபின் தேவையான மனித சக்தி படிப்படியாக குறையும் ஏனென்றால் சிஸ்டம் செயல்படுத்தப்படும் போது படிப்படியாக பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அவர் கூறுகிறார் எனவே ஒரு ப்ராஜெக்ட் ஊழியர்களின் எண்ணிக்கை சிஸ்டம் சோதனை முடிந்தபின் தயாரிப்பு நிறுவல் மற்றும் வழங்கல் வரை படிப்படியாக குறைகிறது ரெய்லீ வளைவில் கீழ் சுமார் 40 சதவிகிதம் TD யின் இடதுபுறத்திலும் 60 சதவிகிதம் TD யின் வலதுபுறத்திலும் இருப்பதைக் காணலாம் கிட்டத்தட்ட 40 சதவிகிதம் வளைவின் இடதுபுறத்தில் 60 சதவிகிதம் மற்றும் வளைவின் வலதுபுறத்தில் உள்ளது மன்னிக்கவும் 60 சதவிகிதம் TD யின் இடதுபுறத்தில் எனவே TD யின் இடதுபுறத்தில் 40 சதவிகிதமும் 60 சதவிகித பரப்பளவு TD யின் வலதுபுறத்திலும் உள்ளது இப்பொழுது புட்னமின் மாதிரி Putnam's model எதை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் Ss என குறிப்பிடப்படும் குறியீட்டின் வரிகளை மதிப்பிடுவதற்கு புட்னமின் மாதிரியைப் பயன்படுத்தலாம் இது ப்ராஜெக்ட் உருவாக்குவதற்கு ஆகும் முதலீடு செய்த நபர் வருடங்களையும் தொழில்நுட்ப குணகம் மாறிலி Ck என அழைக்கப்படும் ஒரு மாறிலியையும் மதிப்பிடுவதற்கும் பயன்படுத்தப்படலாம் புட்னம் இந்த ஃபார்முலாக்களை வழங்கியுள்ளார் எனவே ஃபார்முலாவைப் பயன்படுத்தி குறியீட்டின் வரிகளை கணக்கிட முடியும் இதன் அர்த்தங்கள் உங்களுக்குச் முன்பே சொன்ன உறுதியாக வார்த்தைகள் இந்த சூத்திரத்திலிருந்து நீங்கள் K இன் மதிப்பை எளிதாக அறியலாம் அதாவது முதலீடு செய்த நபர் வருடங்கள்

அதாவது தேவைப்படும் எஃபர்ட் நபர் மாதங்கள் அடிப்படையில் நாம் கூறலாம் இது Ss க்கு சமமாக இருக்கும் Ss என்பது குறியீட்டின் கோடுகள் வகுத்தல் Ck அடுக்கு 4 பெருக்கல் td அடுக்கு 4 வகுத்தல் 3 மேலும் கோடிங் வரிகள் குறியீட்டின் இந்த சமன்பாடு மூலம் td இன் மதிப்பை எளிதாக பெறலாம் இது Ss வகுத்தல் Ck பெருக்கல் k அடுக்கு 1 வகுத்தல் 3 என்பதற்கு சமம் எனவே குறியீட்டின் கோடுகள் உள்ளன மேலும் Ss Ck K மற்றும் td ஆகிய நான்கு விஷயங்களை நாம் காணலாம் எனவே மூன்று அளவுருக்கள் Ck K மற்றும் td ஆகியவை வழங்கப்பட்டால் குறியீட்டின் வரிகளை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் மற்றும் நாம் குறியீட்டின் வரிகளை மதிப்பிடலாம் எனவே இதேபோல் Ss Ck மற்றும் td இன் மதிப்புகள் வழங்கப்பட்டால் நாம் K இன் மதிப்பை எளிதாக கணக்கிடலாம் மேலும் Ss Ck மற்றும் K இன் மதிப்புகள் வழங்கப்பட்டால் நாம் உருவாக்க வேண்டிய நேரத்தை எளிதாக கணக்கிடலாம் ரெய்லீ நோர்டனின் வளைவை Rayleigh Norden's curve புட்னம் ஏற்றுக்கொண்டார் அவர் வழங்கிய குறியீடு வரிகளின் எண்ணிக்கையை எஃபர்ட் மற்றும் வகை என்பதோடு தொடர்புபடுத்தியுள்ளார் ரெய்லீ நோர்டன் வளைவிலிருந்து அவர் வழங்கிய குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கைக்கும் எபோடிற்கும் மற்றும் தயாரிப்பு உருவாக்கத் தேவையான நேரத்திற்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தியுள்ளார் எஃபர்ட் அட்டவணை சுருக்கத்தின் தாக்கத்திற்கான எஃபர்ட் மற்றும் நேரத்தின் மீது அவர் ஆய்வு செய்துள்ளார் எனவே அதற்கு பதிலாக திட்டமிடப்பட்ட சுருக்கத்தின் செலவை அவர் ஆய்வு செய்ததாக நாம் கூறலாம் எனவே அவர் பின்வருமாறு நிறுவியுள்ளார் இங்கே td org என்பது அட்டவணையை வழங்குவதற்கான நேரம் அல்லது என்ன மென்பொருளை உருவாக்க முதலில் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதாகும் td என்பது புதிய நேரம் ப்ராஜெக்டை உருவாக்க 12 மாதங்கள் தேவைப்படும் என்று நாம் மதிப்பிட்டுள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் வாடிக்கையாளர் சில அவசரநிலைக்கு வருகிறார் சில அவசரத்தின் காரணமாக 6 மாதங்களுக்குள் அதை வழங்குமாறு அவர்கள் கோருகிறார்கள் எனவே இப்பொழுது td org என்பது 12 ஆகும் இது அசல் அட்டவணை மற்றும் புதிய அட்டவணை இப்பொழுது 6 என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே pm org என்பது அசல் அட்டவணைக்குத் தேவையான எஃபர்ட் என்றும் இங்கு pm new என்பது புதிய அட்டவணைக்குத் தேவையான எஃபர்ட் ஏனெனில் இப்பொழுது புதிய அட்டவணைப்படி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது எனவே நேரம் குறைக்கப்பட்டால் இங்கே குறிப்பிடப்படும் மென்பொருளை உருவாக்க எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டும் Pm new என்பது புதிய எஃபர்ட் அல்லது திருத்தப்பட்ட எஃபர்ட் எபோடுடன் வழங்குவதற்கான அசல் நேரத்தை பெருக்கி புதிய நேரத்தால் வகுத்தால் Pm new க்கு சமமாக இருக்கும் எனவே இப்போது வழங்கப்பட்ட நேரத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும் எஃபர்ட்டை பார்ப்போம் புட்னம் நோர்டன் ரெய்லீ வளைவில் உள்ளபடி கொடுக்கப்பட்ட எஃபர்ட்டுக்கும் வழங்கப்பட்ட நேரத்திற்கும் இடையே ஒரு நேர்கோட்டில் இல்லாத உறவு உள்ளது எனவே புட்னம் நோர்டன் ரெய்லீ வளைவில் செய்வதைப் பொறுத்தவரை வழங்கப்பட்ட நேரத்திற்கும் பயன்படுத்தப்படும் எஃபர்ட்டிற்கு இடையே ஒரு நேர்கோட்டில் இல்லாத உறவு இருப்பதை நாம் அவதானிக்கலாம் எனவே எஃபர்ட் வேகமாக அதிகரித்தால் வழங்கப்பட்ட நேரம் நேர்கோட்டில் இல்லாமல் குறைக்கப்படுகிறது நேரம் அதிகரித்தால் எஃபர்ட் நேர்கோட்டில் அதிகரிக்காது அது மிக வேகமாக அதிகரிக்கிறது நான் ஒரு உதாரணத்தைக் காண்பிக்கிறேன் எனவே வழங்கப்பட்ட நேரம் குறைக்கப்பட்டால் எஃபர்ட் மிக விரைவாக அதிகரிக்கிறது என்பதை இங்கே காணலாம் இது எப்படி என்று பார்ப்போம் எனவே ஆரம்பத்தில் நாம் இது அனுகூலமான நேரம் என்று சொல்லலாம் அதாவது வழங்குவதற்கான நேரம் இதுவாக இருந்தால் அனுகூலமான அறிக்கை தேவைப்படும் மேலும் அது இந்த கட்டத்தில் வழங்கப்படும் இப்பொழுது சுருக்கம் இருக்கிறது என்று நாம் கருதினால் கோட்பாட்டளவில் இந்த வழங்கப்பட்ட நேரம் குறைக்கப்படுகிறது மற்றும் இது t theoretical எஃபர்ட் எவ்வளவு தேவைப்படுகிறது என்றால் அது மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறது இன்னும் நேரத்தை சுருக்கினால் மீண்டும் நேரத்தை குறைக்க வேண்டும் இந்த கட்டத்தில் சரி என்று வைத்துக்கொள்வோம் இந்த கட்டத்தில் நாம் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற பகுதி நம்மால் என்ன செய்ய முடியும் ப்ராஜெக்டை முடிக்க முடியாது என்று சொல்லலாம் எனவே நாம் நேரத்தை குறைக்கக்கூடிய குறிப்பிட்ட புள்ளி உள்ளது நாம் அட்டவணையை குறைக்கலாம் அதற்கும் மேல் நாம் எத்தனை பேரை நியமித்தாலும் நாம் இன்னும் எத்தனை பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தினாலும் ப்ராஜெக்டை முடிக்க முடியாது அட்டவணை மாற்றத்தின் விளைவு செலவின் முடிவு என்பதை நிறைவுரை சொல்கிறது L ஐ கண்டுபிடிக்க புட்னமின் வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவததை நாம் ஏற்கனவே பார்த்தோம் L இன் மதிப்பு சமம் என்பதை நாம் முன்பே பார்த்தோம் புட்னமின் சமன்பாட்டைப் பயன்படுத்தி L இன் மதிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் Ck இன் மதிப்பை அல்லது K இன் மதிப்பைக் காணலாம் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் K இன் மதிப்பை காணலாம் எளிமைப்படுத்தினால்K இன் மதிப்பு பின்வருமாறு இருக்கும் என்பதை நாம் காணலாம் இது சில மாறிலி பெருக்கல் 2 அடுக்கு 4 ஆக உள்ளது எனவே C1 நிலையானது மற்றும் C1 க்யூப் வகுத்தல் L க்யூப் ஆக இருக்கும் எனவே K ஐப் பெறும் இந்த அறிக்கை எதற்கு சமம் L க்யூப் வகுத்தல் Ck க்யூப் பெருக்கல் 1 வகுத்தல் td அடுக்கு 4 எனவே L என்பது k க்யூப் வகுத்தல் Ck க்யூப் இது நிலையானது C என்பது L க்யூப் வகுத்தல் Ck க்யூப் இதற்கு எதிராக Ck அடுக்கு 3 என்பது நிலையானது மேலும் இது Ck ஐ குறிப்பிடுகிறது எனவே இறுதியாக K என்பது C 1 அடுக்குக்கு சமம் எனவே இறுதியாக k என்பது C1 வகுத்தல் td அடுக்கு 4க்கு சமம் ஆகும் இப்பொழுது நாம் இரண்டு அட்டவணை நேரங்கள் உள்ளன என்று சொல்லலாம் td1 ஐ எடுத்துக்கொள்ளலாம் இது நாம் மதிப்பிட்ட அசல் அட்டவணை இப்போது சில அவசரத்தின் காரணமாக வாடிக்கையாளர் அதை முன்பே வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அதை td2 என்று சொல்லலாம் பின்னர் நாம் K1 மற்றும் K2 ஆகிய இரண்டு மதிப்புகளைப் பெறக்கூடிய சமன்பாட்டைப் பெறலாம் எனவே நாம் K1 வகுத்தல் K2 என்ற விகிதத்தை எடுத்துக் கொள்ளலாம் இது இப்பொழுது td2 அடுக்கு 4 வகுத்தல் td1 அடுக்கு 4 என தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளது இது நாம் செய்ததை எளிமைப்படுத்துவதாகும் இங்கே நாம் 2 முறை td1 மற்றும் td2 க்கான மதிப்புகளைக் கண்டுபிடித்தோம் அதன்படி நாம் K1 மற்றும் K2 ஆகிய இரண்டு மதிப்புகளைப் பெறுவோம் எனவே K1 ஐ K2 ஆல் வகுக்கவும் மேலும் td2 அடுக்கு 4 மற்றும் td 1 அடுக்கு 4 என எளிமைப்படுத்தப்படும் இந்த அறிக்கையிலிருந்து நாம் என்ன அனுமானம் எடுக்க முடியும் என்பது இதன் அர்த்தம் ஆகும் வழங்கல் அட்டவணையில் ஒப்பீட்டளவில் சிறிய சுருக்கமானது மனித எஃபர்டில் கணிசமான அபராதம் விளைவிக்கும் என்பதை நாம் காணலாம் நாம் குறைக்கிறோம் என்பதைப் பாருங்கள் இந்த நேரம் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிக்கிறது இது வேலையைக் குறைக்கிறது மன்னிக்கவும் நேரத்தைக் குறைக்கிறது மேலும் இது வழங்கப்பட்ட நேரம் எஃபர்ட் போட்டால் செலவு மிக வேகமாக அதிகரிக்கும் எனவே கால அட்டவணையில் அல்லது விநியோக அட்டவணையில் ஒப்பீட்டளவில் மிகச் சிறிய சுருக்கம் மட்டுமே தேவைப்பட்டால் அது மனித முயற்சியில் கணிசமான அபராதத்தை ஏற்படுத்தும் அதிக மனித எஃபர்ட் ஐ செலவிட்டால் அதிக செலவு செய்ய வேண்டும் சற்றே நீண்ட கால இடைவெளியில் குறைவான நபர்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நன்மைகளைப் பெற முடியும் என்பதையும் கவனித்து ஒரு சிலரை மட்டுமே நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் ஒரு சிறிய உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி நேரம் 1 வருடமாக இருந்தால் 6 மாதங்களில் உற்பத்தியை உருவாக்க முடியும் எனவே எபோடின் விளைவு அல்லது செலவு சரியா எனவே அசல் மேம்பாட்டு நேரம் 1 வருடம் இப்போது வாடிக்கையாளர் வந்து சில அவசரநிலை காரணமாக 6 மாதங்களில் தயாரிப்புகளை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் எனவே எஃபர்ட் மற்றும் செலவில் என்ன பாதிப்பு இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் எனவே நாம் இப்பொழுது என்ன செய்வது மதிப்புகளை சமன்பாட்டில் வைக்கலாம் சமன்பாடு என்ன இங்கே நீங்கள் முதலில் td1 வருடம் காணலாம் அதாவது 12 மாதங்கள் சரி பின்னர் td2 என்பது எதற்கு சமம் புதிய நேரம் என்ன சொல்ல முடியும் எனவே அசல் நேரத்தை எடுக்கலாம் எனவே முதலில் அது எவ்வளவு 12 மாதங்கள் அல்லது 1 வருடம் அல்லது 12 மாதங்கள் பின்னர் அது எவ்வளவு குறைக்கப்படுகிறது 6 மாதங்கள் எனவே நாம் எவ்வளவு பெறலாம் 12 வகுத்தல் 6 எனவே கிட்டத்தட்ட 2 அடுக்கு 4 இது 16 மடங்கு எனவே உருவாக்கப்பட்ட நேரம் பாதியாகக் குறைக்கப்பட்டால் எஃபர்ட் அல்லது செலவு 16 மடங்கு அதிகரிக்கும் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே மதிப்பிடப்பட்ட வளர்ந்த நேரம் 1 வருடம் என்றால் பின்னர் 6 மாதங்களில் உற்பத்தியை உருவாக்க வேண்டும் அதாவது பாதி நேரத்தை நாம் குறைக்கிறோம் மொத்த எஃபர்ட் மற்றும் செலவு எவ்வளவு அதிகரிக்கும் 2 அடுக்கு 4 க்கு 16 முறை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எபோடிற்கும் காலவரிசை விநியோக நேரத்திற்கும் இடையிலான உறவு மிகவும் நேரிடை இல்லாதது என்று நாம் கூறலாம் எனவே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்து எஃபர்டின் அளவு போன்றவற்றை மதிப்பிடுவதற்கு புட்னமின் மாதிரியைப் பயன்படுத்தலாம் S என்பது அளவு S அளவு என்று நம்புகிறேன் S என்பது 100000 கோடுகளின் குறியீட்டுக்கு சமம் அல்லது Ck 10040 க்கு சமம் மற்றும் td 1 மாதம் 2 மாதம் அல்லது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் எனவே td என்பது மாறுபடும் அதன் மதிப்பை மாதத்தில் எடுக்கலாம் இப்பொழுது 1 மாதத்திற்கு K ஐ கணக்கிட வேண்டும் எவ்வளவு கிடைக்கிறது S C K மதிப்புகளை போட வேண்டும் நான் முன்பே சமன்பாடுகளை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் எனவே Ss Ck K மற்றும் td உள்ளன நாம் K ஐ கணக்கிட விரும்புகிறோம் இது தனிநபர் மாதங்களில் முதலீடு செய்யப்பட்ட ஆண்டுகள் அல்லது எஃபர்ட் எனவே K எதற்கு சமம் அடிப்படையில் K எஃபர்ட் ஆகும் எனவே Ss வழங்கப்படுகிறது Ck வழங்கப்படுகிறது td வழங்கப்படுகிறது எனவே இப்போது K இன் மதிப்பை நாம் எளிதாக கணக்கிடலாம் ஆகவே 1 மாதத்திற்கு Ss மதிப்பையும் Ck மதிப்பையும் வழங்கலாம் அதாவது Ss 100000 க்கு சமமாக இருக்கும் மற்றும் Ck என்பது 10040 க்கு சமம் பின்னர் K இன் மதிப்பு 988 நபர் மாதமாக இருக்கிறது தயவுசெய்து மதிப்புகளைப் முந்தைய சமன்பாட்டில் போட்டு இதை பெறலாம் இதேபோல் td என்பது 1 5 மாதங்களுக்கு சமம் என்பதால் இது K இன் மதிப்பு அதாவது இது தேவைப்படும் எஃபர்ட்டின் மதிப்பு டெலிவரி நேரம் td க்கு 2 மாதங்கள் எஃபர்ட்டின் மதிப்பு 62 நபர் மாதமாகும் Ss மற்றும் Ck மற்றும் td அளவுருக்களுக்கான மதிப்புகள் 2 க்கு சமம் இந்த வழியில் புட்னமின் மாதிரியைப் பயன்படுத்தி தேவையான எஃபர்ட் ஐ கணக்கிடலாம் இப்பொழுது புட்னமின் மாதிரியின் Putnam's model வரம்பு என்ன என்பதை விரைவாகப் பார்ப்போம் புட்னமின் மாதிரி அட்டவணை சுருக்கத்திற்கான தீவிர அபராதத்தை குறிக்கிறது இந்த நேரம் அல்லது அட்டவணை அரை சுருக்கப்பட்டால் எஃபர்ட் 16 மடங்கு அதிகரிக்கும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதற்கேற்ப செலவு அதிகரிக்கப்படலாம் அல்லது செலவு 16 மடங்கு அதிகரித்திருக்கலாம் அட்டவணையை விரிவுபடுத்த முடியுமானால் லாபம் அதிகமாக இருக்கும் மேலும் இது அட்டவணையை விரிவாக்குவதற்கான பெரிய வெகுமதி ஆகும் மேலும் அதிக நன்மை கிடைக்கும் மிகப் பெரிய அமைப்பிற்கு புட்னமின் மதிப்பீட்டு மாதிரி நியாயமான முறையில் செயல்படுகிறது எனவே சிஸ்டம் மிகப் பெரியதாக இருந்தால் ப்ராஜெக்ட் மிகப் பெரியது பின்னர் அதன் மதிப்பீடுகள் சரியாக இருக்கும் மேலும் மிகவும் துல்லியமாக இருக்கும் ஆனால் நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான சிஸ்டம் களுக்கு எஃபர்ட் ஐ தீவிரமாக மதிப்பிடுங்கள் எனவே ஒரு சிறிய அளவிலான சிஸ்டம் அல்லது நடுத்தர அளவிலான சிஸ்டம் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மதிப்பீடுகள் துல்லியமாக இருக்காது அவை மிகைப்படுத்தப்படும் எனவே மென்பொருள் திட்டத்தின் அட்டவணையை இன்னும் அதிகமான பணியாளர்கள் அல்லது உபகரணங்களை வாங்குவதன் மூலம் குறைக்க முடியாத அளவிற்கு ஒரு வரம்பு இருப்பதை இங்கே நாம் காணலாம் நான் ஏற்கனவே இதை இந்த வரைபடத்தில் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே இது நேரத்தின் அனுகூலமான புள்ளியாகும் மற்றும் அனுகூலமான எஃபர்ட் இங்கே உள்ளது இந்த விஷயத்தை நாம் குறைக்கிறோம் என்றால் அதை கோட்பாட்டளவில் குறைக்க முடியும் மேலும் எஃபர்ட் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருவதை காணலாம் ஆனால் நாம் மீண்டும் சில புள்ளிகளை மீறி குறைத்துக்கொண்டால் ப்ராஜெக்ட் ஐ முடிக்க முடியாத அளவிற்கு நேரத்தை குறைக்கிறோம் எனவே அது வெற்றிகரமாக இருக்காது எனவே அந்த புள்ளி என்ன எந்த கட்டத்தில் அட்டவணையை சுருக்கிக் கொள்ளலாம் மேலும் அட்டவணைக்கு திரும்பவும் வந்தால் வெற்றிபெற முடியாது எனவே அந்த நேரத்தில் போஹம் பல பயன்பாடுகளை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார் மென்பொருள் திட்டத்தின் அட்டவணையை எந்தவொரு பணியாளர்கள் அல்லது உபகரணங்களை வாங்குவதன் மூலம் குறைக்க முடியாது அதற்கு அப்பால் ஒரு எல்லை இருப்பதை போஹம் கவனித்தார் சிலவற்றில் சில செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருப்பதால் அவை இணையாக இல்லை எனவே எத்தனை பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தலாம் எனவே இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருப்பதால் கூடுதல் நபர்களால் முடிக்க முடியாது அவர்கள் சும்மா உட்கார்ந்திருப்பார்கள் எனவே இந்த வரம்பு என்ன இந்த வரம்பு பெயரளவு நேர மதிப்பீட்டில் 75 சதவிகிதத்தில் நிகழ்கிறது எனவே இந்த வரம்பு பெயரளவு நேர மதிப்பீட்டில் 75 சதவிகிதத்தில் நிகழும் எனவே இந்த ப்ராஜெக்ட் வெற்றிபெறாது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு வாடிக்கையாளர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உருவாக்கப்படும் நேரத்தை 25 சதவீதங்களுக்கு மேல் சுருக்கலாம் 75 சதவீதம் வரை வரம்பு என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜர் உருவாக்கப்படும் நேரத்தை 75 25 சதவிகிதத்திற்கும் மேலாக சுருக்க வாடிக்கையாளர் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம் அது 75 சதவிகித வரம்பு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் உருவாக்கப்படும் நேரத்தை 25 சதவிகிதத்திற்கு மேல் சுருக்க வேண்டும் என்ற வாடிக்கையாளர் கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் வெற்றி பெறுவது என்பது மிகவும் குறைவு அவர் ப்ராஜெக்டை முடிக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இணையான செயல்பாடுகள் மட்டுமே உள்ளன நாம் அந்த பகுதிகளுக்கு அதிகமான பணியாளர்களை நியமிக்க முடியும் ஆனால் பல தொடர்ச்சியான செயல்பாடுகள் உள்ளன இந்த தொடர்ச்சியான செயல்பாடுகளை எந்தவொரு கூடுதல் பொறியாளர்களையும் பணியமர்த்துவதன் மூலம் விரைவுபடுத்த முடியாது மற்றும் பல பொறியியலாளர்கள் சும்மா உட்கார வேண்டியிருக்கும் எனவே உருவாக்கப்படும் நேரத்தை 25 சதவிகிதத்திற்கும் மேலாக சுருக்கினால் நிச்சயமாக ப்ராஜெக்ட் தோல்வியடையக்கூடும் அது வெற்றிபெறாமல் போகலாம் ஏனெனில் பல பொறியாளர்கள் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்திருப்பார்கள் பல செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருப்பதால் அவை இணையாக இருப்பது இல்லை அவை தொடர்ச்சியானவை மேலும் எந்தவொரு தொடர்ச்சியான பணிகளை எத்தனை பணியாளர்களை பணியமர்த்துவதன் மூலமும் விரைவுபடுத்த முடியாது எனவே இந்த பொறியாளர்கள் வேலை இல்லாமல் சும்மா உட்கார்ந்திருப்பார்கள் இந்த புட்னம் மாடலின் ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான அமைப்புகளுக்கு இது சரியாக வேலை செய்யாது என பார்த்தோம் எனவே குறைபாடை முறியடிக்க ஜென்சன் ஒரு மாதிரியை முன்மொழிந்தார் இது ஜென்சனின் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது ஜென்சனின் மாதிரி புட்னமின் மாதிரியுடன் மிகவும் ஒத்திருக்கிறது அவர் திட்டமிடப்பட்ட சுருக்கத்தின் விளைவை எஃபர்ட் இல் மென்மையாக்க முயற்சிக்கிறார் புட்னமின் Putnam's மாதிரியைப் பொறுத்தவரையில் அட்டவணை சுருக்கத்தின் விளைவு கிட்டத்தட்ட 4 மடங்கு கடினமானது அது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக உள்ளது மேலும் இது அடுக்கு 4 என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே அதனால்தான் நாம் பாதி அட்டவணையை குறைத்து வருகிறோம் அப்பொழுது கிட்டத்தட்ட 16 மடங்கு எஃபர்ட் சரியாகிறது இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ப்ராஜெக்டிற்கு பொருந்தும் ஏனெனில் அவர் அட்டவணை நிறுவனங்களின் எஃபர்ட் ஐ மென்மையாக்க முயற்சித்ததால் இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ப்ராஜெக்ட்களில் பயன்படுத்தப்படுவதற்கு பொருந்தும் எனவே இந்த அட்டவணை சுருக்கம் புட்னத்தை விட குறைந்த உணர்திறன் கொண்டது ஆம் புட்னத்தை விட அட்டவணை சுருக்கம் மிகவும் குறைவான உணர்திறன் கொண்டது இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ப்ராஜெக்ட்களுக்கு பொருந்தும் ஜென்சனின் கூற்றுப்படி அல்லது ஜென்சனின் மாதிரியின்படி அளவைக் குறிப்பிடலாம் Cte பெருக்கல் td பெருக்கல் K இன் அடுக்கு 1 வகுத்தல் 2 இங்கே Ss என்பது அளவு மற்றும் C te என்பது பயனுள்ள தொழில்நுட்ப மாறிலி td என்பது மென்பொருளை உருவாக்க ஆகும் நேரம் மற்றும் K என்பது மென்பொருளை உருவாக்க தேவையான எஃபர்ட் மற்றும் இவை பயனரின் சொற்களாக சூத்திரத்தில் உள்ளன எனவே இந்த சூத்திரம் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ப்ரோக்ராம் பிராப்ளம்ஸ் அல்லது ப்ராஜெக்ட்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதை நாம் காணலாம் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் இரண்டு மதிப்புகள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் ஒன்று அசல் அட்டவணை மற்றொன்று திருத்தப்பட்ட அட்டவணை அவற்றின் K1 மற்றும் K2 அடுக்கு மதிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் பின்னர் K எஃபர்ட் ஐ குறிக்கும் இப்போது நாம் K1 ஐ K2 ஆல் வகுத்தால் பின்னர் அட்டவணை சுருக்கத்தின் விளைவால் எஃபர்ட் என்ன என்பதை நாம் காணலாம் இப்பொழுது இது சதுரத்தின் வரிசையில் இருப்பதைக் காணலாம் முன்பு இது அடுக்கு 4 க்கு வரிசையாக இருந்தது இப்பொழுது இந்த விகிதம் சதுர வரிசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் அதனால் K2 வகுத்தல் K1 என்பது td2 வகுத்தல் td1 இது முழு சதுரத்திற்கு சமம் எனவே இங்கே எஃபர்ட் ஆர்டர் வெளியீடு அடுக்கு 4 ஐ அதிகரிக்காது மாறாக அது அடுக்கு 2 இன் வரிசையில் அதிகரிக்கும் எனவே புட்னமின் மாடலுக்கு நாங்கள் விண்ணப்பித்த அதே சிக்கலை இப்போது நீங்கள் எடுத்துக் கொண்டால் இது இப்படி வேலை செய்யும் என்பதை காணலாம் மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி நேரம் 1 வருடம் என்றால் உற்பத்தியை 6 மாதங்களாக பாதியாக உருவாக்க வேண்டும் இப்போது மொத்த எஃபர்ட் மற்றும் மொத்த செலவு அதிகரிப்பு 12 வகுத்தல் 6 என்பது 2 ஆகும் எனவே 2 சதுரம் 2 சதுரம் என்றால் 4 எனவே இப்போது எஃபர்ட்டும் செலவும் 4 மடங்கு அதிகரிக்கும் புட்னமின் மாதிரியில் Putnam's model இது 16 மடங்கு அதிகரிக்கிறது எனவே புட்னமின் மாதிரியுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவு இது புட்னமின் மாதிரியை விட ஜென்சனின் மாதிரியின் Jensen's model நன்மை ஆகும் இப்போது முதலில் அட்டவணை குறைக்கப்படலாம் மேலும் நேரம் குறைக்கப்பட்டால் எஃபர்ட் விரைவாக அதிகரிக்கப்படாவிட்டால் எஃபர்ட் அதிகரிக்காது இந்த மாதிரியை சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அல்லது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான ப்ராஜெக்ட் மற்றும் நடுத்தர அளவிலான ப்ராஜெக்ட்களுக்கு எளிதாகப் பயன்படுத்தலாம் ரெய்லீ வளைவின் விவரங்களை இந்த வகுப்பில் பார்த்தோம் மென்பொருள் தொழில்களுக்கு ரெய்லீ வளைவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்த்தோம் ஊழியர்களின் நிலை தகவல் மதிப்பீட்டிற்கான புட்னமின் மாதிரியை Putnam's model குறித்து நாம் விவாதித்தோம் மதிப்பீட்டில் பணியாளர் நிலைக்கான ஜென்சனின் மாதிரியையும் Jensen's model நாம் விவாதித்தோம் எஃபர்ட் இல் அட்டவணை மாற்றத்தின் விளைவு எஃபர்ட்டிற்கான செலவு ஆகியவற்றை வழங்கியுள்ளோம் எனவே புட்னமின் மாதிரி ஜென்சனின் மாதிரியில் எஃபர்ட் ஐ பயன்படுத்துவதற்கான செலவு எவ்வளவு என பார்த்தோம் இவைகள் குறிப்புகள் ஆகும் மிக்க நன்றி